செல் கல்ச்சர் தொழில்நுட்பத்தின் விரிவுரைத் தொடருக்கு மீண்டும் வருக இது 8 வது வாரம் 5 வது விரிவுரை W8 L5 எனவே முந்தைய வகுப்பில் நாங்கள் முந்தைய 4 வகுப்புகளில் மைக்ரோ எலக்ட்ரோ மெக்கானிக்கல் அமைப்புகளைப் பயன்படுத்தி தசையால் உருவாகும் சக்தியை எவ்வாறு மதிப்பிடுவது இன் விட்ரோ அமைப்பில் வெளியே ஒரு நியூரோ மஸ்குலர் ஜங்ஷனை எவ்வாறு உருவாக்குவது என்பது பற்றி பேசினோம் இப்போது நாம் எக்சிடபிள் செல்கள் எதிர்கொள்ளும் மற்றொரு சுவாரஸ்யமான சவாலைப் பற்றி பேசுவோம் இது இன்சுலின் சுரப்பு செல்களில் மற்றும் பிற வகையான எலக்ட்ரிகல் எக்சிடேபிள் செல்களை அகற்றும் போது பணிபுரியும் நபர்களால் எதிர்கொள்ளப்படுகிறது நரம்பு மண்டலத்திலிருந்து ஒரு நியூரானை க்ளீயல் செல்கள் மற்றும் பிற துணை செல் வகைகள் இல்லாமல் செல் கல்ச்சர் டிஷ்ஷில் இருந்து பிரிக்கும் போதும் இந்த சவால்களை எதிர்கொள்வர் என்ன நடக்கிறது என்றால் இந்த செல்களில் பெரும்பாலானவை நாம் கல்ச்சர் டிஷ் மீது வைக்கிறோம் எடுத்துக்காட்டாக நீங்கள் இந்த ஹிப்போகாம்பல் நியூரான்களை வெளியே எடுக்கிறீர்கள் ஹிப்போகாம்பலில் இருந்து நீங்கள் நியூரான்களை வெளியே எடுக்கிறீர்கள் எனவே உங்களிடம் இருப்பது நல்ல பிரமிடு நியூரான்கள் இது போன்ற கல்ச்சர் டிஷ்ஷில் வளர்கிறது இப்போது அத்தகைய கல்ச்சர்ன் பிரச்சனை என்னவென்றால் இந்த நியூரான்கள் ஆக்ஷன் பொடென்ஷியலை உருவாக்குமா இல்லையா என்பதே அவை ஆக்ஷன் பொடென்ஷியலை உருவாக்கவில்லை என்றால் அந்த செல்களால் நமக்கு பயன் இல்லை ஏனெனில் அவை சரியான முறையில் டிஃபரென்ஷியேட் ஆகியிருக்காது எலெக்ட்ரிக்கல்லி ஆக்டிவ் நியூரான் என்றல் அதில் பல்வேறு ப்ரோடீன்கள் உருவாகியிருக்க வேண்டும் அவை சோடியம் சேனல்கள் பொட்டாசியம் சேனல்கள் சோடியம் பொட்டாசியம் ATP ase பம்புகள் சோடியம் சேனல்களில் மெதுவாக வேலை பார்க்கும் மற்றும் மிக வேகமாக வேலை பார்க்கும் சோடியம் சேனல்கள் உள்ளன இவை தவிர பேஸ் மேக்கரில் உள்ள சோடியம் சேனல்கள் போலும் உள்ளன எனவே இவை அனைத்தும் வேறுபாட்டின் கீழ் வருகின்றன வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் ஒரு கல்ச்சர்ல் உள்ள நியூரான்களின் எலக்ட்ரிகல் ஆக்டிவிட்டி அல்லது கல்ச்சர் டிஷ்ஷில் எக்ஸைடேபிள் செல்களின் எலக்ட்ரிகல் டிஃபரென்ஷியஸான் என வேறு எந்த எக்ஸைடேபிள் செல்களை நீங்கள் சொல்லலாம் எனவே இது எவ்வாறு அடையப்படுகிறது என்பது பற்றி 3 சூழ்நிலைகளை நான் எடுப்பேன் எலிகளிலிருந்து கருவின் 18 நாள் திசுக்கள் தூய ஹிப்போகாம்பல் நியூரானை வளர்க்கும் வழிகளில் ஒன்று ஒரு விஷயம் என்னவென்றால் பலர் என்ன செய்கிறார்கள் என்றால் அவர்கள் செல்களை பிளேட்டிங் செய்யும்போது அவர்கள் சுமார் 25 மைக்ரோமோலார் அல்லது மிகக் குறைவான 20 மைக்ரோ மோலார் அல்லது 10 மைக்ரோ மோலார் குளுட்டமேட்டைச் சேர்க்கிறார்கள் குளுட்டமேட் என்பது பெரும்பாலான நரம்பு மண்டலம் அல்லது ஹிப்போகாம்பல் நியூரான்களில் ஒரு எக்ஸைடேபிள் நரம்பியக்கடத்தி ஆகும் எனவே நீங்கள் ஹிப்போகாம்பல் நியூரானை வகைப்படுத்தினால் அவை 2 வகைகளின் கீழ் வரும் அது குளுட்டாமெர்ஜிக் அல்லது GABAergic அல்லது கோலினெர்ஜிக் என்ற இருக்கும் குறிப்பாக இது E 18 இல் உள்ள அல்லது F 18 இல் உள்ள எம்பரயோனிக் அல்லது பிட்டல் நிலை ஆகும் எனவே இப்போது குளுட்டமாட்டெர்ஜிக் நியூரான்கள் குளுட்டமேட்டை ஒரு நரம்பியக்கடத்தியாக சுரக்கின்றன GABAergic என்பது நரம்பியக்கடத்தியாக காபாவை சுரக்கும் கோலினெர்ஜிக் என்பது அசிடைல்கோலைனை நரம்பியக்கடத்திகளாக சுரக்கும் எனவே எஃப் 18 கல்ச்சரை பிளேட்டிங் செய்யும்போது மிகச்சிறிய அளவு 20 முதல் 25 மைக்ரோமோலார் குளுட்டமேட்டை சேர்க்கிறது காரணம் இந்த குளுட்டமேட் இந்த சேனல்களில் சிலவற்றின் வெளிப்பாட்டிற்கோ அல்லது வேறுபாட்டிற்கோ உதவுகிறது மற்றும் மேலும் அவற்றின் மேற்பரப்பில் குளுட்டமேட் ஏற்பிக்கு பிணைப்பு ஏற்படும்போது அவை செல்களில் எக்ஸ்சைட்டபிலிட்டியை கொண்டு வருகிறது எனவே இது E 14 மோட்டார் நியூரானுக்கு எலெக்ட்ரிக்கல்லி எக்ஸ்சைட்டபிலிட்டியை அளிக்கும் வகையில் பின்பற்றப்படும் ஒரு நுட்பமாகும் எனவே குளுட்டமேட்டுடன் நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஏனெனில் சிறிது அதிக குளுட்டமேட் இயற்கையில் அவற்றின் செல்களுக்குள் நச்சுத்தன்மைக்கு வழிவகுக்கும் நம் உடலில் எப்படி நச்சுத்தன்மை நிச்சயமாக நடக்காது என்பது பற்றி இப்போது நாம் ஆச்சரியப்படலாம் கால் கை வலிப்பு போன்ற மிகுந்த எக்ஸ்சைட்டபிலிட்டியை அளிக்கும் கோளாறுகளால் பாதிக்கப்படுபவர்களுக்கு இது நிகழ்கிறது இந்த அமைப்பில் நியூரான்கள் சுற்றியுள்ள ஏராளமான கிளைல் செல்களால் சூழப்பட்டுள்ளது இந்த கிளைல் செல்கள் மகத்தான திறனைக் கொண்டுள்ளன மேலும் அவை எண்ணிக்கையில் மிகப் பெரியவை எனவே இந்த கிளைல் செல்கள் அந்த எக்ஸ்சைட்டபிலிட்டியை அளிக்கும் நரம்பியக்கடத்திகளை சிஸ்டத்திலிருந்து மிக வேகமாக உள்ளிழுத்துக் கொள்கின்றன வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் அந்த கிளைல் செல்கள் ஒரு ஸ்பாஞ் போன்று செயல்படுகிறது எனவே இங்கே உங்களுக்கு க்ளியல் செல்கள் உள்ளன இங்கே உங்களிடம் நியூரான்கள் உள்ளன எனவே இப்போது நீங்கள் வேறு செல்கள் இருப்பதை விரும்பாத ப்யூர் செல் கல்ச்சர் செய்ய விரும்பினால் கிளில் செல்களை இல்லாமல் செய்யவேண்டும் செல்களை சேதப்படுத்தாத அளவுக்கு குளுட்மேட்டை சேர்க்க வேண்டும் அவை எந்த எக்சைடேசோனையும் ஏற்படுத்தக்கூடாது எனவே இது நான் விவாதிக்க விரும்பிய ஒரு முன்னுதாரணம் அடுத்த முன்னுதாரணம் இங்கே நான் உங்களுக்கு சில ஆய்வுக்குறிப்புகளை தருகிறேன் நீங்கள் கல்ச்சர் டிஷ்ஷில் க்ளியல் செல் சேர்ப்பதைப் பார்ப்பீர்கள் அவை செல் எலெக்ட்ரிக்கல் எக்சைடேசோனை அதிகரிக்கிறது மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான ஆய்வு அங்கு ஒரு மைக்ரோ எலக்ட்ரோ வரிசையில் இந்த செல்கள் வளர்ந்தன மற்றும் நரம்பணு செல்கள் மேலே நீங்கள் க்ளியல் செல்களைச் சேர்க்கிறீர்கள் அல்லது க்ளியல் செல்கள் உள்ளன அதில் நீங்கள் நரம்பியல் ஹிப்போகாம்பல் நியூரான்களைச் சேர்க்கிறீர்கள் நியூரான்களில் இருக்கும் வெவ்வேறு வகையான அயனி சேனல்களின் வெளிப்பாட்டிற்கும் அதனுடன் தொடர்புடைய பிற விஷயங்களின் வரிசையிலும் க்ளீயல் செல்கள் சேர்த்தல் உதவுகிறது என்பதைக் குறிப்பிடுவது மிகவும் சுவாரஸ்யமானது என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் எனவே முதல் முன்னுதாரணம் குளுட்டமேட்டைச் சேர்ப்பது பற்றி நான் உங்களுக்குச் சொன்னேன் இது நீங்கள் செய்யக்கூடிய ஒரு வழி இரண்டாவது வழி க்ளியல் செல்களைச் சேர்ப்பது க்ளியல் செல்களைச் சேர்ப்பது வேறுபட்ட சிக்கல்களைக் கொண்டுவருகிறது வெவ்வேறு பிரச்சனைகளின் தொகுப்பு இந்த க்ளீயல் செல்கள் நான் முன்பு சொன்னது இவை டிவைடிங் செல்கள் எனவே இப்போது நீங்கள் அவற்றைச் சேர்க்க வேண்டும் இரண்டாவதாக இந்த கிளைல் செல்கள் பெருகுவதைத் தடுக்கும் ஒரு மீடியத்தை நீங்கள் உருவாக்க வேண்டும் நிச்சயமாக நியூரான்களை அதிகம் பாதிக்க விடக்கூடாது எனவே நீங்கள் உருவாக்கும் மீடியத்தின் அடிப்படையில் நீங்கள் ஒரு சமநிலைப்படுத்தும் செயலைக் கொண்டிருக்க வேண்டும் இது உங்கள் க்ளியல் செல் எண் உயரவில்லை என்பதையும் அது நியூரான்களுக்கிடையேயான இணைப்பைப் பாதிக்கிறது என்பதையும் என்பதையும் உறுதி செய்யும் எனவே நியூரான் ஊட்டச்சத்து ஊட்டச்சத்துக்களை இழக்கும் பல ஊட்டச்சத்துக்கள் நியூரானின் முழு வளர்ச்சியையும் கிளியா படுக்கையில் இணைப்பையும் உறுதி செய்ய வேண்டும் ஆகவே கடந்த இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக அல்லது கடந்த இரண்டரை தசாப்தங்களாக மக்கள் உரையாற்றும் சில சுவாரஸ்யமான சிக்கல்கள் இவை இந்த வகையான விட்ரோ அமைப்புகளை எவ்வாறு உருவாக்குவது சில அற்புதமான சோதனைகளுக்குப் பயன்படுத்த முடியும் அதே வரிசையில் இப்போது நாம் என்ன நினைக்கிறோம் என்பது கதை மிகவும் சிக்கலானதாகிறது அடல்ட் நரம்பியல் கல்ச்சர் பற்றி நாம் பேசும்போது அடல்ட் நரம்பியல் கல்ச்சர் முக்கிய சவால்களில் ஒன்று குறிப்பாக அது ஹிப்போகாம்பல் அல்லது முதுகெலும்பாக இருந்தாலும் இந்த நியூரான்கள் எவ்வாறு எலெக்ட்ரிக்கல்லி ஆக்ட்டிவாக செயல்படுகின்றன என்பது முக்கியமானது ஏனெனில் இந்த செல்கள் இந்த அயன் சேனல்கள் அனைத்தையும் உருவாக்கும் என நீங்கள் உணர வேண்டும் இது ஒரு தாயின் வயிற்றில் நாம் வளரும் போது வளர்ச்சியின் ஆரம்ப கட்டத்தில் நடந்தது பெரும்பாலான நியூரான்கள் டிஸ் ஏபெல் ஆகின்றன மேலும் உடலில் உள்ள நியூரான்கள் குறைந்தபட்சம் கல்ச்சர் டிஷ்ஷில் டிவைட் ஆகாது என்பதை நாம் அறிவோம் ஆனால் முரண்பாடான சான்றுகள் இருக்கும்போது உடலில் இப்போது நமக்கு உறுதியாகத் தெரியவில்லை ஆனால் ஹிப்போகாம்பல் நியூரான்கள் முக்கிய அல்லது மோட்டார் நியூரான்கள டிவைட் ஆகாது உதாரணத்திற்கு இப்போது சொல்லுங்கள் நீங்கள் ஒரு டிஷ்ஸில் பெறுவது இது போன்ற ஒரு அடல்ட் நியூரானை இது மிகவும் சவாலான கல்ச்சராகும் ஆனால் இது ஒரு அடல்ட் நியூரானின் ப்ரோசெஸ்ஸை அனுப்புகிறது எனவே அவர்கள் செயல்முறைகளை அனுப்புகிறார்கள் அவை இணைப்பு மற்றும் எல்லாவற்றையும் உருவாக்குகின்றன ஆனால் இப்போது அதைச் செய்யும்போது அது வளர்ச்சியின் தொடக்கத்தில் அது அனுபவித்ததை அதைச் செய்ய வேண்டும் என்பதை இப்போது உணர வேண்டும் எனவே நீங்கள் இதை அடையக்கூடிய ஒரு மெனுவை உருவாக்க வேண்டும் இது ஒரு சாதாரண பிரச்சனை அல்ல இது ஒரு இன் விட்ரோ சிஸ்டத்தில் என்னை சிக்கவைத்த ஒரு பிரச்சனை நாம் அடல்ட் ஸ்பைனல் கார்டை வளர்க்க விரும்புவோம் இது எலெக்ட்ரிக்கல்லி ஆக்ட்டிவாக இருக்கும் அதாவது செல்கள் எலக்ட்ரிகல் ஆக்டிவிடியை வெளிப்படுத்துகின்றன குறைந்தபட்சம் ஒரு வழியிலாவது அதை எப்படி அடைவது இந்த ஆய்வுக்குறிப்புகளில் நீங்கள் ஆவணப்படுத்தியிருப்பது படித்து தெரிந்து கொள்ள உதவியாக இருக்கும் நாங்கள் அடல்ட் ஸ்பைனல் கார்டை அடல்ட் வென்டரல் ஹார்ன் திசுக்களில் இருந்து வளர்க்கிறோம் இதில் மோட்டார் நியூரோன்கள் மிகப்பெரும் அளவில் உள்ளது அதில் கிளியல் செல்களும் உள்ளன எனவே இந்த செல்கள் முதலில் ஒரு கல்ச்சரில் 2 மாதங்கள் உயிர்வாழ அனுமதிக்கிறோம் குறைந்தபட்சம் 2 மாதங்களுக்கு அதாவது 60 நாட்களுக்கு அதை வளர்க்கலாம் அவை வளரும் முதல் 30 நாட்களுக்குப் பிறகு கல்ச்சரில் செல்கள் நன்கு நிலைநிறுத்தப் பட்டுள்ளது இப்போது நாங்கள் 2 நரம்பியக்கடத்தியைச் சேர்க்கிறோம் இதை நீங்கள் ஆய்வு குறிப்பில் பார்த்தாலும் அவை நிறைய சோதனைகள் மற்றும் பிழைகளுக்குப் பிறகுதான் நாங்கள் செய்ய முடிந்தது குளுட்டமேட் மற்றும் செரோடோனின் ஆகிய 2 நரம்பியக்கடத்தியைச் சேர்க்கிறோம் இந்த சில நரம்பியக்கடத்திகள் நரம்பு மண்டலவளர்ச்சிக்கு உதவுகிறது மற்றும் 5 நாட்களுக்குப் பிறகு அதாவது 35 நாட்களுக்குப் பிறகு அசிடைல்கோலின் என்ற மற்றொரு நரம்பியக்கடத்தியைச் சேர்க்கிறோம் வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் நாங்கள் நியூரான்களை தற்காலிகமாக சீரமைக்க முயன்றோம் ஒரு கல்ச்சர் டிஷ்ஷில் தற்காலிகமாக அல்லது அதை தற்காலிக நரம்பு டிரான்ஸ்மிட்டர் கண்டிஷனிங் என்று அழைக்கலாம் மின் செயல்பாட்டை மீண்டும் பெறுவதற்காக ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் உங்கள் நியூரான்களை சீரமைக்கலாம் பெரும்பாலான செல்கள் எலெக்ட்ரிக்கல்லி ஆக்டிவான செல்களாக இல்லை எனவே நீங்கள் இன்னும் பதினைந்து நாட்களுக்கு அவைகளை வளர அனுமதித்தீர்கள் அதாவது ஐம்பது நாள் அல்லது இந்த நாற்பது முதல் ஐம்பது நாள் வரை எங்காவது நீங்கள் அவைகளின் மின் செயல்பாட்டை மதிப்பீடு செய்து பெரும்பாலான நியூரான்களைக் கவனிக்க வேண்டும் இந்த கட்டத்தில் அவைகள் பல இரட்டை ஒற்றை ஆக்ஷன் பொடென்ஷியல்களை ஏற்படுத்துகின்றது எனவே இன் விட்ரோ கல்ச்சர் அமைப்புகள் எவ்வாறு யதார்த்தத்தை நெருங்க முடியும் என்பதற்கு கல்ச்சர் முன்னுதாரணத்திற்கு ஒரு புதிய தொகுப்பை சேர்க்கும் கண்டுபிடிப்புகளில் இதுவும் ஒன்றாகும் எம்பரயோனிக் செல் டைப் வயது தொடர்பான கோளாறுக்கான நிஜ வாழ்க்கை மாதிரியாக இருக்க முடியாது இதை நாம் அடைய முடியும் எனவே வயது தொடர்பான அமைப்புகளுக்கு உங்களுக்கு வயது தொடர்பான பொருந்தக்கூடிய அமைப்புகள் தேவை எனவே நீங்கள் அடல்ட் செல்கள் அடல்ட் நரம்பணுக்கள் அடல்ட் எக்ஸைடேபிள் செல்கள் ஆகியவற்றை வளர்க்கும்போது இவை நீங்கள் சந்திக்கும் சில சவால்கள் இதுபோன்ற சூழ்நிலைகளை சமாளிக்க நீங்கள் எப்போதும் புதுமையான வழிகளைச் செய்ய வேண்டும் இந்த மாதிரிகள் அல்லது பின்பற்றப்படாத முன்னுதாரணங்கள் என்பதால் உங்களுக்கு உண்மையில் பின்பற்றப்படாது எனவே நீங்கள் முதலில் செய்பவராக இருக்கும்போது நீங்கள் வேறுபட்டு சிந்திக்க வேண்டும் என்பதை உணர்ந்து கொள்வது இன்னும் சவாலானது இந்த நரம்பியக்கடத்தி கண்டிஷனிங் ஒரு யோசனை இதை நாம் வேறுபட்டு சிந்திக்க வேண்டும் பிரச்சனை என்னவென்றால் திசுக்களைத் தனித்து பிரித்து நீங்கள் வளர்க்கும்போது அடல்ட் செல்கள் மீண்டும் உருவாகும்போது நீங்கள் அனைத்து செயல்முறைகளையும் உடைக்கிறீர்கள் இவை ஒரு தனித்த செல்லில் இருந்து பிரிந்து வளர்ந்து திசுக்களாக மாறும் பொது அதன் அணைத்து ப்ரோஸ்ஸ்களையும் நாம் மீறி அதை வளர்க்கிறோம் இந்த செல்கள் மிகவும் எளிதில் சேதப்படக்கூடியவை என்பதை நீங்கள் உணர வேண்டும் அவற்றை வளர்ப்பது எளிதல்ல இந்த நுட்பங்களில் சிலவற்றை தரப்படுத்த எங்களுக்கு பல வருடங்கள் பிடித்தன சுமார் 5 முதல் 7 வருடங்கள் வரை எங்களை தயாராக்கியது எனவே அத்தகைய அமைப்புகளில் நீங்கள் எந்த வகையான நரம்பியக்கடத்திகளையும் சோதித்து பார்க்காமல் பயன்படுத்த முடியாது அவைகள் மிகவும் மெல்லியவை அவைகள் மிக எளிதாக எக்ஸைட்டோ அல்லது ஹைப்பர் எக்சைடாகவோ மாறலாம் அவைகள் எளிதில் சேதமடையலாம் அல்லது காயமடையலாம் எனவே இந்த முன்னுதாரணத்தை நாங்கள் அமைக்கிறோம் சில குறிப்பிட்ட காலத்திற்கு அவை வளரட்டும் என்று நாங்கள் கூறினோம் எனவே நாங்கள் சிஸ்டத்துடன் டிங்கர் செய்யத் தொடங்குவதற்கு முன்பு அவற்றை கிட்டத்தட்ட 3 4 வாரங்களுக்கு வளர அனுமதிக்கிறோம் எனவே 3 4 வாரங்களுக்கு வளரும் நியூரான்கள் என்பது ஒரு அற்பமானதல்ல என்பதை நீங்கள் உணர்கிறீர்கள் இந்த விஷயங்களைச் செய்ய பெரும் முயற்சி தேவை ஆனால் இன் விட்ரோ உயிரியல் அல்லது இன் விட்ரோ செல் கல்ச்சர் முழுத் துறையும் மெதுவாக நகரும் துறையாகும் வரவிருக்கும் ஆண்டுகளில் இந்த முழுப் பகுதியின் முகத்தையும் மாற்றும் தொழில்நுட்பங்கள் பொறியியல் பின்னணியில் இருந்து நிறைய உள்ளன எனவே இதற்குப் பிறகு நான் என்ன செய்வேன் நான் உங்களுக்கு இன்னும் 2 சான்றுகளைத் தருகிறேன் இதனுடன் பாடத்திட்டமும் முடிந்துவிட்டது நான் வாக்குறுதியளித்த எல்லா ஆய்வு குறிப்புகளையும் தருகிறேன் அவை பதிவேற்றப்படும் தவிர மைக்ரோ சேனல் தொழில்நுட்பத்தின் மேலும் 2 சிறிய தொகுதிகளை நான் உங்களுக்கு தருகிறேன் இது MEMS ஃபேப்ரிகேஷனின் வேறு சில பயன்பாடுகளை உணர உதவும் பயன்படுத்தப்படும் மற்றும் அதைத் தவிர நீங்கள் மைக்ரோ எலக்ட்ரோடு வரிசைகளில் அது எலெக்ட்ரிக்கல்லி எக்ஸ்சிடபிலிட்டி ஆகும் செல் கல்ச்சர் இருந்தால் நிலைத்திரிவுறு ஆய்வு குறிப்புகளையும் கொண்டிருப்பீர்கள்